வணக்கம் மற்றும் ஆப்டிகல் தகவல்தொடர்புகளில் MOOC தொகுதிக்கு வருக இந்த தொகுதியில் ஃபோட்டோடியோட்களில் சத்தம் பற்றிய விவாதத்தை முடிப்போம் பின்னர் ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பான் சுற்றுகளின் சத்தம் விகித அம்சங்களுக்கான சமிக்ஞையைப் பற்றி விவாதிப்போம் சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒதுக்கப்பட்டுள்ள உண்மையான சுற்று பற்றி நாம் பார்க்க மாட்டோம் அதற்கு பதிலாக நாம் என்ன செய்வோம் என்பது சில மதிப்பு RL இன் சுமை மின்தடை மட்டுமே உள்ளது என்று கருதுவதும் போட்டோடியோடால் உருவாக்கப்படும் மின்னோட்டம் உண்மையில் இந்த RL வழியாக பாய்கிறது பின்னர் நீங்கள் எதைப் பார்க்கிறீர்களோ அதைப் பொறுத்து மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டத்தை உருவாக்குகிறது அதைத்தான் நாம் பெஞ்ச்மார்க் சரி என்று பயன்படுத்தப் போகிறோம் ஆகவே இந்த பெரியதாக இருக்கும்போது சுமை மின்தடை பெரியதாக இருக்கும்போது சுமை மின்தடை சிறியதாக இருக்கும்போது என்ன வகையான இரைச்சல் வரம்புகள் சத்த விகிதத்திற்கு சமிக்ஞையாக இருக்கின்றன என்பதைப் பார்ப்போம் ஃபோட்டோடியோடில் பல உள்ளார்ந்த இரைச்சல் செயல்முறைகளைப் பற்றி நாங்கள் விவாதித்தோம் ஆனால் நீங்கள் ஒரு சுமை மின்தடை RL எனவே இது சுமை மின்தடை RL உண்மையில் ஒரு மின்தடையுடன் தொடர்புடைய சத்தம் உள்ளது இது அறை வெப்பநிலையில் சரியாக வைக்கப்படுகிறது இந்த சத்தம் வெப்ப இரைச்சல் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது வெப்பமாக உருவாக்கப்படும் ஆற்றலின் விளைவாக இந்த எதிர்ப்புப் பொருளின் உள்ளே எலக்ட்ரான்களின் இயக்கத்தின் காரணமாகும் எனவே 0 ஐ விட அதிகமான ஆற்றல் அல்லது வெப்பநிலையில் வைக்கப்படும் எந்தவொரு விஷயமும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றலை அனுபவிக்கும் இதன் விளைவாக ஒரு அதிர்வு இருக்கும் அல்லது சில ஏமாற்று வித்தைகள் இருக்கும் எலக்ட்ரான் துளை ஜோடிகளின் நடப்பு அல்லது அதற்கு சமமான மின்னழுத்தத்தை உருவாக்கும் இதன் விளைவாக கூடுதலாக எலக்ட்ரான்களின் இந்த ஒழுங்கற்ற இயக்கத்தின் காரணமாக உண்மையான மின்னழுத்தம் அல்லது மின்தடையில் இருக்கும் மின்னோட்டத்திற்கும் கூடுதலாக ஒரு சத்தம் இருக்கிறது எனவே மின்னோட்டம் சரியாக ஒரு நிர்ணயிக்கும் செயல்முறை அல்ல ஆனால் இந்த வெப்ப சத்தத்தின் காரணமாக அது நிலையான அல்லது புள்ளிவிவரமாக மாறுகிறது வெப்ப சத்தத்தைப் பார்த்தால் வெப்ப சத்தத்தின் மாறுபாடு என்ன என்பதை அறிய நீங்கள் பெரும்பாலும் ஆர்வமாக உள்ளீர்கள் எனவே மின்னோட்டம் சரியாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கக்கூடிய வரம்பு என்னவாக இருக்கும் மேலும் இந்த வெப்ப இரைச்சல் மாறுபாடு நீங்கள் சுமை மின்தடை RL அல்லது எந்த மின்தடைய R இது உண்மையில் அது பெறும் வெப்ப ஆற்றலுக்கு விகிதாசாரமாகும் இது kT ஆகும் இது kT க்கு விகிதாசாரமானது பின்னர் RL ஆல் வகுக்கப்படுகிறது இது RL ஆல் வகுக்கப்படுகிறது ஏனெனில் நீங்கள் தற்போதைய சத்தத்தில் சத்தத்தைப் பார்க்கிறீர்கள் தற்போதைய இரைச்சல் மாறுபாட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் தேடும் ஒருவர் அல்லது மின்னழுத்த இரைச்சல் மாறுபாட்டைப் பார்க்க நீங்கள் வசதியாக இருந்தால் அது இருக்கும் ஏனெனில் RL க்கு தற்போதைய சதுரம் மின்னழுத்தம் எனவே அது சக்தி V2 RL உடன் தொடர்புடையதாக இருக்கும் எனவே நீங்கள் மின்னழுத்த இரைச்சல் மாறுபாட்டை 4kTxRL ஆகப் பெறுவீர்கள் ஆனால் புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்கள் முக்கியமாக மின்னோட்டத்தை உருவாக்குவதால் தற்போதைய சத்தம் மாறுபாட்டைப் பார்ப்போம் வெளிப்பாடுகள் RL அளவால் வகுக்கப்படுவதை உள்ளடக்கும் மேலும் சுமை மின்தடையின் மூலம் நீங்கள் உண்மையில் எவ்வளவு மின்னோட்டத்தை வழங்குகிறீர்கள் என்பதைப் பொறுத்து இல்லை என்பதை நீங்கள் காணலாம் அது எந்த அளவுருவையும் சார்ந்து இல்லை உண்மையில் அது துல்லியமான வடிவத்தை கூட சார்ந்து இல்லை மின்தடை இது அனைத்து வடிவமும் இந்த RL இல் கைப்பற்றப்பட்ட ஒவ்வொன்றும் மற்றும் இது மின்தடையின் மதிப்பு என்ன இது எந்த வெப்பநிலையில் சரியாக வேலை செய்கிறது என்பதைப் பொறுத்தது இந்த வெப்ப இரைச்சலுடன் கூடுதலாக PIN மற்றும் APD இரண்டிலும் குறுகிய சத்தத்தைக் கண்டோம் இருப்பினும் APD உடன் நீங்கள் ஒரு பெருக்கல் சத்தம் அல்லது பெருக்கல் சத்தத்தையும் பெறுவீர்கள் முக்கியமாக இந்த பெருக்கல் காரணி M என்பதால் அனைத்து தகவல்தொடர்பு அமைப்புகளிலும் மிக முக்கியமான வார்த்தையான சத்தம் ரேஷனுக்கான சமிக்ஞையை இப்போது வரையறுத்துள்ளோம் ஏனெனில் தகவல் தொடர்பு அமைப்புகள் சத்த விகிதத்திற்கு மிக உயர்ந்த சமிக்ஞை வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் நீங்கள் பெற்றுள்ள சமிக்ஞைகளில் பெரும்பாலானவை நீங்கள் பார்க்கும் சமிக்ஞைகளாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அல்லது தகவலை சரியாகப் பெறுவதில் உங்களுக்கு எந்தப் பயனும் இல்லை எனவே சமிக்ஞை முடிந்தவரை சிறியதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் சமிக்ஞைக்கு விகிதத்தை நாங்கள் வரையறுத்துள்ள விதம் சராசரி சக்தி என்று கருதக்கூடிய இரைச்சல் மாறுபாட்டிற்கு இது சராசரி சமிக்ஞை சக்தி என்று நாங்கள் வரையறுத்துள்ளோம் அது ஒரு ஓம் மின்தடையில் சிதறடிக்கப்படுகிறது என்னிடம் ஒரு புகைப்பட மின்னோட்டம் இருந்தால் ஒரு சுமை மின்தடையில் உருவாக்கப்படும் சராசரி இரைச்சல் சக்தியை உருவாக்கும் சத்தம் சக்தி என்ன சக்தி RL கிணறு Iph 2 x RL என்பது எனது சராசரி சக்தியாக இருக்கும் இந்த Iph RMS மதிப்பிலோ அல்லது ஏதோவொன்றிலோ உள்ளது என்று கருதி நீங்கள் RMS Iph 2 மடங்கு RL உங்களுக்கு சராசரி சமிக்ஞை சக்தியை வழங்கும் இது சிக்னல் சக்தியாக இருக்கும் இது சத்தம் மாறுபாடாக இருக்கும் உங்களுக்கு குறுகிய சத்தம் இருக்கும் உங்களிடம் வெப்ப சத்தம் உள்ளது எனவே நீங்கள் அங்கு மாறுபாட்டைச் சேர்க்கிறீர்கள் ஆனால் நான் அங்கு என்ன சேர்க்க வேண்டும் எல்லையற்ற அலைவரிசையில் அதைச் சேர்க்க வேண்டுமா இல்லை நான் அதை கண்டுபிடிப்பாளரின் அலைவரிசைக்கு மேல் சேர்க்கப் போகிறேன் ஆகவே டிடெக்டர்களுக்கு Be இன் குறைந்த பாஸ் அலைவரிசை அலைவரிசை இருப்பதாகக் கருதினோம் எனவே இரண்டு பக்க அலைவரிசை இரண்டு மடங்கு சரியாக இருக்கும் எனவே சேர்க்கப்படும் இரைச்சல் சக்தியின் அளவு இங்கே உள்ள சக்தி நிறமாலை அடர்த்தியால் பெருக்கப்படும் வெப்ப சத்தம் இதை நீங்கள் பெருக்கினால் பெருக்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் உண்மையில் 2Be இன் அலைவரிசையை பார்க்கிறீர்கள் இந்த 4kT RL உண்மையில் பவர் ஸ்பெக்ட்ரல் அடர்த்தி என்பதால் இது பவர் ஸ்பெக்ட்ரல் அடர்த்தி சக்தி நிறமாலை அடர்த்தி நிலையானது மற்றும் அகலமானது மற்றும் இது தற்போதைய 4kT RL இலிருந்து சுயாதீனமாக உள்ளது ஆனால் 2Be இன் இரண்டு பக்க அலைவரிசையில் நீங்கள் கருத்தில் கொண்டால் பின்னர் இது வெப்ப இரைச்சல் மாறுபாடாக இருக்கும் சரி இந்த சத்தம் செயல்முறைக்கு உண்மையில் மின்னோட்டத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்பதால் மாறுபாடு உண்மையில் 2Be அல்ல மாறாக இருங்கள் மட்டுமே எனவே இது உண்மையில் நீங்கள் தேடும் சத்தம் வெப்ப சத்தம் மாறுபாடு எனவே இரைச்சல் மாறுபாடு என்ன என்பதை இப்போது நீங்கள் எழுதலாம் இது குறுகிய சத்தத்தின் கூட்டுத்தொகை மற்றும் வெப்ப சத்தம் எனவே அந்த சொற்களை எழுதுகிறேன் எனவே உங்களிடம் 2q Iph Id உள்ளது உங்களிடம் இல்லையென்றால் இருண்ட மின்னோட்டம் இருக்கிறது என்று கருதி இருண்ட மின்னோட்டம் அல்லது இருண்ட மின்னோட்டத்தை நீங்கள் புறக்கணிக்கலாம் நீங்கள் சமன்பாடுகளிலிருந்து Id யை அகற்றுவீர்கள் எனவே உங்களிடம் Iph Id உள்ளது இது அலைவரிசையின் குறுகிய இரைச்சலுக்கான நேரமாகும் இந்த சத்தம் அனைத்தும் சுமை மின்தடையம் RL இல் உள்ளது மேலும் உங்களுக்கு 4kT RL x Fn Be என்ற வெப்ப இரைச்சல் மாறுபாடு உள்ளது Fn மின்தடையின் இரைச்சல் உரும் என அழைக்கப்படுகிறது இது சத்தம் ரேஷனுக்கான சமிக்ஞையில் ஏற்படும் சீரழிவு ஆகும் எனவே இது 4kTRL மட்டுமல்ல ஆனால் Fn எனப்படும் கூடுதல் இரைச்சல் காரணி மூலம் இந்த அளவின் பெருக்கமும் உள்ளது உண்மையில் Fn என்பது அதிக இரைச்சல் உருவம் என்று அழைக்கப்படுகிறது இது உள்ளீடு மற்றும் வெளியீட்டில் சத்தம் விகிதத்திற்கு சிக்னலின் சீரழிவைக் குறிக்கும் ஒன்றாகும் நினைவில் கொள்ளுங்கள் வெளியீட்டு சமிக்ஞை சத்தம் விகிதத்திற்கு எப்போதும் உள்ளீட்டு சமிக்ஞையை விட சத்த விகிதத்திற்கு குறைவாக இருக்கும் மற்றும் இது குறைவாக இருக்கும் அளவு இந்த சத்தம் எண்ணிக்கை அல்லது இரைச்சல் காரணிக்கு விகிதாசாரமாகும் அங்கு நீங்கள் உண்மையில் விகிதங்களை எவ்வாறு அழைக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து எனவே இது உங்களிடம் 4kT RL x Fn உள்ளது இது உங்கள் இரைச்சல் மாறுபாடாக இருக்கும் இது உங்கள் சத்தம் விகிதத்திற்கான சமிக்ஞையாகும் இப்போது சத்தம் விகிதத்திற்கான சமிக்ஞை இந்த வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது ஆனால் இதில் ஏதேனும் வரம்பு இருக்கிறதா என்று நீங்கள் சோதிக்கப்படலாம் ஒரு மாறுபாடு மற்ற மாறுபாட்டை விட ஆதிக்கம் செலுத்துகிறது ஆகவே நான் RL ஐ மிகப் பெரியதாக மாற்ற முயற்சித்தால் இரண்டாவது கால வகை கீழே செல்லத் தொடங்குகிறது ஏனெனில் இது RL முதல் கால வகை மேலே செல்லும்போது சரி அந்த பிராந்தியத்தில் நீங்கள் குறுகிய இரைச்சல் வரம்பு என்று அழைக்கப்படுவதை எதிர்த்து நிற்கிறீர்கள் உங்கள் புகைப்பட மின்னோட்டம் சிறிய வலது மற்றும் உங்கள் RL மிதமானதாக இருந்தால் வெப்ப சத்தம் கூறு குறுகிய இரைச்சலில் ஆதிக்கம் செலுத்துகிறது எனவே நீங்கள் நடைமுறையில் இரண்டு வரம்புகளைப் பெறுவீர்கள் நீங்கள் ஒரு வெப்ப இரைச்சல் வரம்பைப் பெறுவீர்கள் மேலும் குறுகிய இரைச்சல் வரம்பைப் பெறுவீர்கள் பெரும்பாலான PIN புகைப்பட டையோட்கள் குறுகிய இரைச்சல் வரம்பில் இயக்கப்படுகின்றன இருப்பினும் APD இன் உண்மையில் மிக உயர்ந்த உள் குறுகிய சத்தம் இருப்பதால் நினைவில் கொள்ளுங்கள் தாக்கம் அயனியாக்கம் மற்றும் பனிச்சரிவு செயல்முறை காரணமாக தற்போதைய எலக்ட்ரான் துளை ஜோடிகள் எதுவாக இருந்தாலும் பல புகைப்பட கேரியர்கள் உருவாக்கப்படுகின்றன எனவே சராசரி புகைப்பட மின்னோட்டம் அதிகரிக்கிறது மற்றும் APD இன் உள் குறுகிய இரைச்சல் மாறுபாடு அதிகரிக்கிறது எனவே உங்கள் APD சுற்றுகள் பெரும்பாலும் வெப்ப இரைச்சல் வரம்பில் இயக்கப்படுகின்றன எனவே சத்தம் வரம்புகள் இரண்டையும் பார்ப்போம் சத்தம் விகிதத்திற்கான சமிக்ஞையின் வெளிப்பாடு என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே முதலில் வெப்ப இரைச்சல் வரம்பைக் கவனியுங்கள் இது உங்கள் RL மிகவும் சிறியதாக இருக்கும்போது நிகழ்கிறது எனவே முதல் சொல் குறுகிய இரைச்சல் காலத்தை இரண்டாவது காலத்தைப் பொறுத்து புறக்கணிக்க முடியும் எனவே புகைப்பட நடப்பு Iph மிகவும் சிறியதாக இருக்கும்போது இது நிகழலாம் எனவே வெப்ப இரைச்சல் வரம்பில் வெப்ப இரைச்சலுடன் ஒப்பிடும்போது குறுகிய இரைச்சல் மாறுபாடு சிறியது என்றும் SNR ஆகிறது என்றும் கருதுகிறோம் வெப்ப இரைச்சல் வரம்பை நீங்கள் இங்கே காணலாம் நான் அதை RL ஆல் வகுப்பிலும் எண்ணிலும் பெருக்கினேன் ஆனால் இந்த வெளிப்பாட்டை இந்த RL ஐ அகற்ற மறந்துவிட்டேன் சரி எனவே இது 4kT RLFnBe ஆனால் குறுகிய இரைச்சல் மாறுபாட்டில் முதலில் RL இல்லை சரியான குறுகிய இரைச்சல் மாறுபாடு 2qIphIdBeநான் RL ஐ எண் மற்றும் வகுப்பால் பெருக்கும்போது அப்படியே இருங்கள் இதை நான் அகற்றவில்லை இப்போது நான் அதை அகற்றப் போகிறேன் பின்னர் வெப்ப இரைச்சல் வரம்புக்கான வெளிப்பாட்டிற்குத் திரும்பிச் செல்கிறேன் எனவே இந்த RL இங்கே இல்லை எனவே இதை கருத்தில் இருந்து நீக்குகிறேன் எனவே இது உங்கள் வெப்ப இரைச்சல் சிக்னலை இரைச்சல் விகிதத்திற்கு மட்டுப்படுத்துகிறது புகைப்பட டையோடு பதிலளிக்கும் விதமாக புகைப்பட மின்னோட்டம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது ஏனெனில் சம்பவத்தின் ஒளியியல் சக்தி எனவே Iph 2 அடிப்படையில் நிகழ்வு ஆப்டிகல் பவர் சதுக்கத்தில் R மற்றும் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நீங்கள் வெப்ப இரைச்சல் வரம்பைப் பார்க்கும்போது சத்தம் விகிதத்திற்கான சமிக்ஞை சரி நேரடியாக RL உண்மையில் நீங்கள் RL இன் மதிப்பை அதிகரிப்பதன் மூலம் சத்தம் விகிதத்திற்கு சிக்னலை அதிகரிக்க முடியும் எனவே ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனெனில் RL ஐ அதிகரிப்பது வெப்ப இரைச்சல் மாறுபாட்டை மட்டுமே குறைக்கிறது இது RL க்கு நேர்மாறான விகிதாசாரமாக இருப்பதால் வெப்ப இரைச்சல் மாறுபாடு குறைகிறது இருப்பினும் இது இன்னும் குறைக்கக்கூடிய வெப்ப இரைச்சல் மாறுபாடு நீங்கள் இன்னும் வெப்ப இரைச்சல் வரம்பில் இருக்கும் குறுகிய இரைச்சல் மாறுபாட்டை விட பெரியதாக இருக்கும் வரை RL ஐ அதிகமாக அதிகரிக்க வேண்டாம் இல்லையெனில் நீங்கள் குறுகிய இரைச்சல் வரம்பிற்கு செல்வீர்கள் ஏனெனில் RL அதிகரிக்கிறது மற்றும் குறுகிய மின்னோட்ட சத்தம் மற்றும் அது முற்றிலும் குறைகிறது எனவே வெப்ப இரைச்சல் வரம்பில் உள்ள இந்த வெப்ப இரைச்சல் நீங்கள் உண்மையில் ஒரு பெரிய பதிவு RL ஐப் பயன்படுத்தலாம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை இரண்டு மட்டுமே சத்த விகிதத்திற்கு சமிக்ஞையை அதிகரிக்க முடியும் வெப்ப சத்தம் கிட்டத்தட்ட புறக்கணிக்கப்படலாம் சுமை பதிவு RL மிகவும் அதிகமாக உள்ளது ஒரு பெரிய RL யை நீங்கள் எவ்வாறு பெறுவது என்பது ஒரு பெரிய பதிவேட்டை எடுத்து அங்கு வைக்கலாம் ஆனால் நடைமுறையில் நீங்கள் ஒரு ஒப் ஆம்பைப் பயன்படுத்தி டிரான்ஸ் மின்மறுப்பு பெருக்கி எனப்படுவதை செயல்படுத்துகிறீர்கள் ஒரு ஒப் ஆம்பில் மிக உயர்ந்த உள்ளீட்டு மின்மறுப்பு உள்ளது எனவே அந்த காரணத்தினால் நீங்கள் பின் ஃபோட்டோ டிடெக்டர் சுற்றுகள் பொதுவாக குறுகிய இரைச்சல் மட்டுப்படுத்தப்பட்டவை அவை பொதுவாக வெப்ப சத்தம் குறைவாக இல்லை எனவே குறுகிய இரைச்சல் வரம்பில் என்ன நடக்கிறது என்பதுதான் குறுகிய இரைச்சல் வரம்பில் சத்தம் விகிதத்திற்கான சமிக்ஞை வழங்கப்படுகிறது புகைப்பட மின்னோட்டம் R Pin சம்பவம் இது ஆப்டிகல் பவர் சம்பவ நேரங்கள் RL 2qIphRL Be எனவே இங்கே நீங்கள் ஒரு எண்ணிக்கையில் உள்ள RL வகுப்பில் RL உடன் ரத்து செய்யப்படுவதைக் காணலாம் எனவே அது சரியாகிவிட்டது மற்றும் வகுப்பில் உள்ள Iph எண்களில் உள்ள Iph ல் ஒன்றை ரத்துசெய்கிறது ஏனெனில் Iph RP என் சரியானது எனவே இதுவும் இங்கே ரத்துசெய்யப்பட்டு சதுர சொற்கள் போய்விடும் பின்னர் நீங்கள் பெறுவது ஒரு நல்ல குறுகிய வெளிப்பாடாகும் இதில் சமிக்ஞை இரைச்சல் விகிதம் உண்மையில் மறுமொழிக்கு விகிதாசாரமாக இருப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் மறுமொழி என்பது குவாண்டம் செயல்திறனுக்கு விகிதாசாரமாக இருந்தது எனவே அது ηq hc ஒன்று எனவே இது குவாண்டம் செயல்திறனுக்கு நேரடியாக விகிதாசாரமாகும் எனவே இரைச்சல் விகிதத்திற்கான குறுகிய இரைச்சல் சமிக்ஞையை மறுமொழியை அதிகரிப்பதன் மூலமோ அல்லது அதற்கு சமமாக அதிகரிப்பதன் மூலமோ அதிகரிக்க முடியும் η இது உண்மையில் கவலைப்படவில்லை அந்த சுமை பதிவு மிகவும் பெரியதாக இருக்கும் வரை நீங்கள் வைத்திருக்கும் சுமை பதிவு என்ன எனவே அந்த வெப்ப இரைச்சல் எல்லை எல்லாம் இல்லாமல் போய்விட்டது எனவே இது ஒரு முள் கட்டமைப்பிற்கான குறுகிய இரைச்சல் வரம்பாகும் இருப்பினும் APD க்கு நிலைமை சற்று சிக்கலானது ஏனென்றால் APD க்கு குறுகிய இரைச்சல் வரம்பில் சத்தம் விகிதத்திற்கான சமிக்ஞை உண்மையில் RL ஐப் பொறுத்தது இது APD கள் உண்மையில் வெப்ப இரைச்சல் வரம்பில் இயங்குகின்றன எனவே இது RL க்கு விகிதாசாரமாகும் ஆனால் நீங்கள் உண்மையில் பெருக்கல் சொற்களை வைத்து குறுகிய இரைச்சல் மாறுபாடு சொற்களை அங்கே எழுதினால் இது RL R2 4kT ஆல் வழங்கப்படுவதைக் காண்பீர்கள் இந்த முழு விஷயமும் M2 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இந்த P x முள் சம்பவம் புகைப்பட நடப்பு Iph ஐத் தவிர வேறொன்றுமில்லை எனவே இது Iph 2 ஆனால் இங்கே என்ன இருக்கிறது என்றால் M2 ஒரு பெருக்கல் காரணி உள்ளது இது இங்கே பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே நீங்கள் snr ஐ அதிகரிக்க விரும்பினால் APD ஐ ஒரு பெரிய பெருக்க ஆதாயத்துடன் இயக்குவதன் மூலம் நீங்கள் snr ஐ அதிகரிக்கலாம் இருப்பினும் பெரிய பெருக்க ஆதாயம் அதிகப்படியான இரைச்சல் காரணி F வலதுபுறத்தில் சில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் ஒரு APD க்கான F மற்றும் M வளைவுகள் கூடுதல் காரணி k யையும் சார்ந்துள்ளது என்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் அதைப் பார்த்தால் உண்மையில் k இன் மிகப் பெரிய மதிப்பை நேரியல் முறையில் அதிகரித்து வருகிறது எனவே இது உண்மையில் பெருக்கல் காரணி M இன் உகந்த மதிப்பாகும் இது கொடுக்கப்பட்ட ஒளியியல் உள்ளீட்டு சக்திக்கு SNR ஐ மிக உயர்ந்ததாக ஆக்குகிறது இந்த பெருக்க ஆதாயத்தை நீங்கள் அதிகரிக்க முடியும் குறுகிய இரைச்சல் மாறுபாடுகளுக்குச் சென்று M ஐப் பொறுத்து வேறுபடுத்துவதன் மூலமும் வெளிப்பாட்டின் முடிவை 0 ஆக அமைப்பதன் மூலமும் நீங்கள் பெறலாம் இது ஒரு கன பல்லுறுப்பு சமன்பாட்டுடன் முடிவடையும் இது பெருக்க காலத்தின் உகந்த மதிப்பின் மதிப்பை உங்களுக்கு வழங்குகிறது M எனவே நீங்கள் இந்த வார்த்தையை APD இரைச்சல் மாறுபாடுகளுக்கான சமன்பாட்டிற்குச் சென்று பின்னர் M ஐப் பொறுத்து வேறுபடுத்தி 0 என அமைப்பதன் மூலம் பெறுவீர்கள் இது ஒரு நேராக முன்னோக்கிச் செல்லும் உடற்பயிற்சியாகும் இதன் விளைவாக வெளிப்படுவது சற்று கடினமானது என்பதை நான் உங்களுக்குச் செய்வேன் ஆனால் நீங்கள் இங்கு வருகிறீர்கள் இது qRPin ஆல் வகுக்கப்பட்டுள்ள kTFn RL வெப்ப இரைச்சல் மாறுபாடுகளுக்கான வெப்ப இரைச்சல் மாறுபாடுகள் இந்த வெளிப்பாடுகள் அனைத்திலும் நான் இருண்ட மின்னோட்டத்தை நிச்சயமாக புறக்கணிக்கிறேன் மேலும் நீங்கள் ஆப்டிகல் சக்தியை சரி செய்தால் சரி மற்றும் மீ வெவ்வேறு ஆப்டிகல் சக்திக்கான மீ இன் உகந்த மதிப்பின் அடிப்படையில் மீ பார்க்கிறீர்கள் என்பதை நீங்கள் உண்மையில் பார்க்க முடியும் ஆப்டிகல் சக்தி சரியாக அதிகரிக்கும் போது மீ இன் உகந்த மதிப்பு குறைகிறது எனவே இது k 0 க்கு நிகழ்கிறது மற்றும் k இன் மதிப்பை அதிகரிப்பதற்கான மதிப்புகள் k என்பது அயனியாக்கம் அளவுரு சார்பு மாறிலி k என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இது APD க்கு ஒரு கூடுதல் காரணி உள்ளது இதன் மூலம் நாம் கூடுதல் காலமாக இருக்கிறோம் ஃபோட்டோடியோட்கள் மற்றும் இந்த கூடுதல் அளவு சத்தத்திற்கு சமமான சக்தி என்று அழைக்கப்படுகிறது சத்தம் சமமான சக்தி சத்தம் சம சக்தி என்பது சத்தம் மாறுபாடு உண்மையில் ஆப்டிகல் உள்ளீட்டு சக்திக்கு சமமாக இருக்கும் சூழ்நிலை அல்லது நீங்கள் ஆப்டிகல் உள்ளீட்டு சக்தியைக் குறைக்கத் தொடங்கும்போது சத்தம் விகிதத்திற்கான சமிக்ஞை சரியாக சமமாக இருக்கும் சூழ்நிலைக்கு நீங்கள் வருவீர்கள் 1 க்கு எந்த கட்டத்தில் சமிக்ஞை சக்தி சத்தம் சக்திக்கு சமம் அல்லது சமிக்ஞை மற்றும் சத்தத்தை நீங்கள் வேறுபடுத்திப் பார்க்க எந்த வழியும் இல்லை ஏனென்றால் அவை இரண்டும் ஒருவருக்கொருவர் சமமானவை மேலும் SNR 1 க்கு செல்லும் குறைந்தபட்ச ஆப்டிகல் சக்தி சத்தத்திற்கு சமமான சக்தி என அழைக்கப்படுகிறது எனவே இந்த சத்தத்திற்கு சமமான சக்தியை SNR ரை அமைப்பதன் மூலம் பெறலாம் வெப்ப இரைச்சல் வரம்பில் 1 க்கு சமம் நீங்கள் அதைச் செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களிடம் ஆப்டிகல் பவர் P2 Be 4kTFn RL இல் உள்ளது இது R2 ஆல் வகுக்கப்பட்டுள்ள சத்தம் மாறுபாடு அங்கு R பொறுப்பு வலதுபுறம் நீங்கள் இந்த R ஐ எண்களுக்கு இடது புறம் கொண்டு செல்லலாம் நீங்கள் Iph 2 ஐப் பெறுவீர்கள் அதைத்தான் நான் சமன்பாட்டை மீண்டும் எழுதியுள்ளேன் பின்னர் நாம் என்ன செய்வது நாங்கள் இருபுறமும் சதுர மூலத்தை எடுத்துக்கொள்கிறோம் எனவே நான் சதுர மூலத்தை எடுத்துக் கொண்டால் எனக்கு குறைந்தபட்ச ஒளியியல் சக்தி கிடைக்கிறது அலைவரிசையின் சதுர மூலத்திற்கு சரி இது 4kTFn RL 12 R க்கு சமமாக இருக்க வேண்டும் இந்த சக இடது புறத்தில் இது சதுர ரூட் அலைவரிசைக்கு குறைந்தபட்ச ஒளியியல் சக்தியைக் குறிக்கிறது பொதுவாக pW¿√ Hz அடிப்படையில் அளவிடப்படுகிறது வழக்கமான மதிப்புகள் 1to10 க்கு இடையில் இருக்கும் சில நல்ல புகைப்பட டையோட்கள் அனைத்தும் fW¿√ Hz வரம்பை எட்டியுள்ளன உங்கள் சுற்றுகளின் மொத்த அலைவரிசை என்னவென்று உங்களுக்குத் தெரிந்தால் சர்க்யூட்டின் அலைவரிசையின் சதுர மூலத்தை எடுத்து அதை NEP ஆல் பெருக்கி சமிக்ஞை இரைச்சல் விகிதத்தை 1 க்கு சமமாக மாற்றுவதற்கு தேவையான குறைந்தபட்ச ஒளியியல் சக்தி என்ன என்பதை உங்களுக்குக் கூறுகிறது பின்னர் நீங்கள் டிடெக்டரை உள்ளிடப் போகும் ஆப்டிகல் சக்தியை நீங்கள் தேர்வு செய்யலாம் 10 முறை NEP 20 மடங்கு NEP மற்றும் பலவற்றைச் சொல்லலாம் நான் 1GHz இன் அலைவரிசை வைத்திருந்தால் அந்த 1 GHz அலைவரிசையின் சதுர மூலத்தை எடுத்துக்கொள்கிறேன் இந்த 1 pW¿√ Hz காலத்தால் பெருக்கப்படுகிறது எனவே SNR 1 ஐ உருவாக்க தேவையான குறைந்தபட்ச ஆப்டிகல் சக்தியை நான் பெறுகிறேன் ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் இயங்கவில்லை SNR 1 உடன் உங்கள் சுற்றுகள் நீங்கள் SNR ரை 10 100 என்று கூறுகிறீர்கள் பின்னர் தேவையான ஆப்டிகல் சக்தியை அளவிட முடியும் எனவே NEP உடன் தொடர்புடைய NEP இன் அத்தியாவசிய பயன்பாடு டைரக்டிவிட்டி என்று அழைக்கப்படும் மற்றொரு காரணியாகும் எனவே டைரக்டிவிட்டி வெறுமனே ஒரு முறை 1 NEP ஆக இருந்தால் இது ஆப்டிகல் பவர் வானிலை என்றால் இந்த ஆப்டிகல் சக்தி கண்டறியப்படும் அல்லது இல்லை என்று இது உங்களுக்கு சொல்கிறது எனவே சிக்னலை விட சத்தம் எவ்வாறு பெரியது என்பதை இது உங்களுக்குக் கூறுகிறது ஆகவே நீங்கள் மிகச் சிறிய NEP ஐப் பெற்றால் துப்பறியும் தன்மை மிக அதிகமாக இருக்க வேண்டும் சரி எனவே இது போட்டோடியோட்களில் சத்தம் குறித்த எங்கள் விவாதத்தை நிறைவு செய்கிறது அடுத்த தொகுதியில் ஆப்டிகல் மூலங்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் பின்னர் நாங்கள் விவாதித்த ஆப்டிகல் மூலங்கள் மாடுலேட்டர்கள் மற்றும் WDM கூறுகளை ஒன்றிணைத்து மீண்டும் ரிசீவரில் வைத்து பின்னர் அமைப்புகளுக்கு என்ன நடக்கும் என்பதை பகுப்பாய்வு செய்வோம்